வணக்கம் இந்த வகுப்பில் சிர்கோனியா என்ற பொருளைப் பார்க்கப் போகிறோம் பொதுவாக நானோமெட்டிரியல்ஸின் சூழலில் மற்றும் குறிப்பாக நானோமெட்டிரியல்ஸ்சுடன் தொடர்புடைய தெர்மோடையனமிக்ஸ் அம்சங்களின் சூழலில் இந்த பொருளைப் பார்க்கிறோம் இந்த விளைவுகளை நீங்கள் காணக்கூடிய ஒரு பொருளின் எடுத்துக்காட்டு இதுவாக இருக்கலாம் மறைமுகமாக நீங்கள் மற்ற பொருட்களைப் பார்க்கலாம் மற்றும் சில சந்தர்ப்பங்களில் ஓரளவு ஒத்த விளைவுகளைக் காணலாம் மேலும் இது நானோ அளவிற்குச் செல்லும்போது என்ன சாத்தியம் மற்றும் என்ன நடக்கும் என்பதைக் காண்பிப்பதற்காக மட்டுமே எனவே அந்தச் சூழலில்தான் நாம் அதைப் பார்க்கிறோம் எனவே சுவாரஸ்யமாக சிர்கோனியா என்பது நாம் வீட்டில் அதிகம் பேசாத ஒரு பொருள் எனவே நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஏதாவது விவாதிக்கும்போது வீட்டிலுள்ள எந்தவொரு பொருளையும் அல்லது வீட்டிலுள்ள பொருட்களையும் பற்றி உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் விவாதிக்கிறீர்கள் நீங்கள் சிர்கோனியா பொருட்களைப் பற்றி பேச முனைவதில்லை சுவாரஸ்யமாக இருந்தாலும் நான் உங்களுக்குக் காட்டப் போகும் எடுத்துக்காட்டுகளின் மூலம் நீங்கள் காண்பீர்கள் இது எங்களால் பொதுவாகப் பயன்படுத்தப்படும் ஒரு பொருள் இது எங்களுக்குத் தெரிந்த பல்வேறு பயன்பாடுகளில் பயன்படுத்தப்படுகிறது அதில் சிர்கோனியா உள்ளது எங்களுக்கு தெரியாது என்று கூறப்படுகிறது நாம் கோல் பற்றி பேசுகிறோம் கார்பன் பற்றி பேசுகிறோம் ஒரு ஹைட்ரஜன் பொருளாதாரத்தைப் பற்றி பேசுகிறோம் குறைக்கடத்திகள் பற்றி பேசுகிறோம் சிலிக்கான் பற்றி பேசுகிறோம் இன்னும் பல பொருட்களைப் பற்றி நாம் பேச முனைகிறோம் மரம் போன்ற பொதுவான பொருட்கள் மற்றும் கான்கிரீட் போன்ற கட்டுமானப் பொருட்களுக்கு மாறாக அவை ஓரளவு டெக்னிகள் வகையான பொருட்களாகும் ஆனால் இது ஒரு பொருள் இது நாம் சம்பந்தப்பட்ட பல செயல்களில் மிகவும் அதிகமாக உள்ளது ஆனால் அதைப் பற்றி நாம் அதிகம் கேட்கவில்லை நாங்கள் அதைப் பற்றி அதிகம் அறிந்திருக்கவில்லை எனவே உண்மையில் இந்த எடுத்துக்காட்டுகள் மூலம் நாங்கள் சிர்கோனியாவுக்குள் ஓடுவதைப் பற்றி நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் என்று நான் நம்புகிறேன் முதலில் நான் மிகவும் உறுதியாக இருக்கிறேன் நாம் அனைவரும் டைமென்ட் வைரத்தைப் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் அது எவ்வளவு சுவாரஸ்யமானது எவ்வளவு விலை உயர்ந்தது மற்றும் பல பேசுவதற்கு ஜெம்ஸ்டோனின் மற்றொரு பதிப்பு உள்ளது இது கியூபிக் சிர்கோனியாவைத் தவிர வேறில்லை எனவே நீங்கள் உண்மையில் இந்திய சூழலில் இருந்தால் நிச்சயமாக மக்கள் அதை அமெரிக்கன் டைமென்ட் என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த சொற்றொடரின் தோற்றம் என்னவென்று எனக்குத் தெரியவில்லை ஆனால் இந்தியாவில் நீங்கள் இந்த வகையான ஜெவெள்ளெரி தயாரிக்கும் பல கடைகளுக்குச் சென்றால் அங்கு அவர்கள் அழைத்தபடி இந்த வகையான செயற்கை வைரங்களால் நிரப்பப்பட்ட ஒரு நெக்லஸை உருவாக்குகிறார்கள் அவர்கள் அவற்றை அமெரிக்கன் டைமென்ட்ஸ் என்று அழைக்க முனைகிறார்கள் நீங்கள் உண்மையில் சில வெளிநாட்டு நாடுகளுக்குச் சென்றால் அது அமெரிக்கர் என்று குறிப்பிடப்படுவதைக் காண்பீர்கள் நான் வருந்துகிறேன் அவர்கள் அதை க்யூபிக் சிர்கோனியா என்று குறிப்பிடுகிறார்கள் அவர்கள் உண்மையில் அதை அமெரிக்கன் டைமென்ட் என்று குறிப்பிடவில்லை ஆனால் இது எதுவாக இருந்தாலும் ரத்தினத்தில் பயன்படுத்தப்படுகிறது சுவாரஸ்யமாக நாங்கள் இங்கே என்ன கையாள்கிறோம் என்பது குறித்த சில யோசனைகளை உங்களுக்கு வழங்குவதற்காக நீங்கள் தூய வைரத்தை உண்மையான வைரத்தை எடுத்துக் கொண்டால் அந்த வைரத்தின் விவரக்குறிப்பை நாங்கள் உண்மையில் பெறவில்லை பின்னர் வெளிப்படையாக தற்போதைய சந்தை விகிதத்தின்படி நாங்கள் அதை சுமார் ஒரு மில்லியன் ரூபாயாக பார்க்கிறோம் எனவே அதைப் பற்றி தெரிந்து கொள்ள நீங்கள் அதை 70 ஆல் வகுத்தால் அதுதான் அமெரிக்க டாலர் வீதம் எனவே நீங்கள் 100000 ஆல் 7 ஐப் பார்க்கிறீர்கள் என்றால் எனவே இது சுமார் 15000 டாலர்கள் எனவே அநேகமாக ஏறத்தாழ 15000 டாலர்கள் 15000 அமெரிக்க டாலர்கள் மேலும் நீங்கள் கியூபிக் சிர்கோனியாவைப் பார்த்தால் நான் சொன்னது போல் இது அமெரிக்க வைரம் என்றும் அழைக்கப்படும் பின்னர் நீங்கள் ஒரு விலையைப் பார்க்கிறீர்கள் இது செலவில் 3 மடங்கு அளவு குறைவாக உள்ளது எனவே இது ஒரு ஒத்த விவரக்குறிப்புக்கு மட்டுமே அதன் விலை சுமார் 1000 ரூபாய் மட்டுமே அதனால் அது உண்மையில் 15 டாலர்கள் மட்டுமே எனவே நீங்கள் வித்தியாசத்தைக் காணலாம் அதாவது ஒன்று 15000 டாலர்கள் மற்றொன்று வெறும் 15 டாலர்கள் உண்மையில் என்னைப் போன்ற ஒரு பொதுவான நபருக்கு வித்தியாசம் தெரியாது உண்மையில் நான் பொருட்களைக் காட்டிய சில தடவைகள் இருந்தால் உண்மையான வைரத்திற்கு எதிராக க்யூபிக் சிர்கோனியாவால் செய்யப்பட்ட ரத்தினக் கற்கள் என்று பொருள் க்யூபிக் சிர்கோனியா மாதிரி சிறப்பாக இருப்பதாக நான் எப்போதும் நினைத்தேன் இது பார்ப்பதற்கு மிகவும் பிரகாசமாக பளபளப்பாக இருந்தது மேலும் ஆனால் அது வெளிப்படையாக சந்தை மதிப்பு அல்ல மற்றும் இந்த சந்தை மதிப்பு வேறு சில தன்னிச்சையாக கிடைப்பது போன்ற அம்சங்களை அடிப்படையாகக் கொண்டது மற்றும் பல எனவே தற்செயலாக இவற்றில் பல சுவாரஸ்யமான விலையுயர்ந்தவை என்று நான் சொல்கிறேன் ஏனென்றால் கிடைப்பது அரிதாக இருந்தால் மக்கள் அதற்கு ஒரு மதிப்பு இருக்கிறது என்று நினைப்பார்கள் அதோடு ஒரு மதிப்பை இணைப்பது மிகவும் விசித்திரமான வழியாகும் எனவே உதாரணமாக நீங்கள் அதை அறிந்திருந்தால் நீங்கள் அதை அறிந்திருக்கிறீர்களா என்பது எனக்குத் தெரியவில்லை ஆனால் ஒரு கட்டத்தில் வரலாற்று ரீதியாக ஐரோப்பாவில் அவர்கள் அப்படி அலுமினியத்தை கண்டுபிடித்தபோது அது மாறியது அந்த நேரத்தில் அலுமினியம் தயாரிப்பது மிகவும் கடினம் எனவே அரச குடும்பத்தினர் அலுமினிய தட்டுகளுடன் சாப்பிடுவார்கள் பின்னர் ஒரு உத்தியோகபூர்வ விருந்தில் குறைந்த முக்கியத்துவம் வாய்ந்த விருந்தினர்கள் வெள்ளி தட்டுகள் அல்லது தங்கத் தட்டுகளுடன் சாப்பிடுவார்கள் பிறகு நிச்சயமாக இன்று விஷயங்கள் முற்றிலும் மாறிவிட்டன அலுமினியம் என்பது அங்கு இருக்கும் மலிவான பொருட்களில் ஒன்றாகும் தங்களை அரச குடும்பத்தினர் என்று தொலைதூரமாகக் கருதும் எவரையும் உண்மையில் அலுமினிய பாத்திரங்களைப் பயன்படுத்துவதை நீங்கள் காண்பது மிகவும் சாத்தியமில்லை எனவே அதுதான் வழி விஷயங்கள் மாறிவிட்டன ஆனால் அது ஒரு புறம் வெவ்வேறு விஷயங்களுக்கு ஒரு மதிப்பு எவ்வாறு கூறப்படுகிறது என்பதைப் பார்ப்பது சுவாரஸ்யமானது மற்றும் அதுதான் நாம் பேசும் விலை வேறுபாடுகள் எனவே திடீரென வைரங்களின் மதிப்பு வீழ்ச்சியடைய முடியுமா நீங்கள் அறிவியல் புனைகதைகளைப் பார்த்தால் டைமென்டை உருவாக்குவது சரியான வகையான நிலைமைகள் என்ற நம்பிக்கை உள்ளது என்பதை நீங்கள் காண்பீர்கள் சனி அல்லது வியாழன் போன்ற ஒரு வாயு கிரகத்தின் மையத்தில் மிக அதிக அழுத்த உயர் வெப்பநிலை மற்றும் கணிசமான அளவு கார்பன் உள்ளது எனவே அறிவியல் புனைகதைகள் எழுதப்பட்டுள்ளன ஆர்தர் சி கிளார்க் எழுதிய ஒன்று இருப்பதாக நான் நினைக்கிறேன் அங்கு அந்த கிரகங்களில் ஒன்றின் நடுவில் ஒரு பெரிய வைரம் அமர்ந்திருப்பதாகவும் அதன் விளைவாக டைமெண்டின் விலை வீழ்ச்சியடைவதாகவும் அவர்கள் பரிந்துரைக்கின்றனர் எனவே அது ஒரு புறம் தான் ஆனால் விஷயங்கள் எவ்வாறு மதிப்பிடப்படுகின்றன என்பதை அது உங்களுக்குக் கூறுகிறது எனவே எங்கள் விஷயத்தில் சிர்கோனியா ஒரு ரத்தினக் கல்லாகப் பயன்படுத்தப்படுகிறது என்பதும் தற்போது அது ஒரு வகையான மதிப்பைக் கொண்டுள்ளது என்பதும் எங்கள் ஆர்வமாக உள்ளது நீங்கள் சிர்கோனியாவை எடுத்துக் கொண்டால் அது உண்மையில் வெவ்வேறு படிக அமைப்புகளில் இருக்கலாம் அது மோனோக்ளினிக் ஆகலாம் இது டெட்ராகோனலாக இருக்கலாம் மற்றும் அது கனசதுர வடிவமாக இருக்கலாம் எனவே இவை சிர்கோனியாவின் வெவ்வேறு கட்டங்கள் 1170ºC இல் உருமாற்ற வெப்பநிலையை நீங்கள் காணலாம் மோனோக்ளினிக் கட்டம் டெட்ராகோனல் கட்டமாக மாறுகிறது பின்னர் 2370ºC க்கு மேல் நீங்கள் கியூபிக் ஃபேஸைப் பெறுவீர்கள் எனவே மோனோக்ளினிக் டெட்ராகோனல் க்யூபிக் சிர்கோனியா இவை நாம் பார்க்க விரும்பும் மூன்று கட்டங்கள் மேலும் நீங்கள் சிர்கோனியாவின் உருவமற்ற பதிப்புகளையும் கொண்டிருக்கலாம் எப்போதும் போல வெவ்வேறு நிலைகளில் ஒரு கட்டத்தை நிலையானதாக மாற்றுவதற்கான வழிகளை நீங்கள் எப்போதும் காணலாம் மற்றும் ஆனால் பொதுவாக நீங்கள் சிர்கோனியாவை எடுத்து அறை வெப்பநிலையில் பார்த்தால் நீங்கள் மோனோக்ளினிக் கட்டத்தைக் காண்பீர்கள் எனவே இதை நீங்கள் காண்பீர்கள் இவை நீங்கள் இங்கே காணும் இந்த மூன்று கட்டங்களுடன் தொடர்புடைய சில சிம்மெட்ரி அம்சங்கள் நிச்சயமாக கியூபிக் ஃபேஸ் என்றால் 3 லாட்டிஸ் பாராமீட்டர்ஸ் லாட்டிஸ் கான்ஸ்டன்ட்ஸ் ஒரே மாதிரியானவை மற்றும் மூன்று கோணங்கள் அனைத்தும் 90ºC க்கு சமம் எனவே அது கியூபிக் ஃபேஸ் டெட்ராகோனல் கட்டம் கனசதுர கட்டத்தை விட சற்று குறைவான சமச்சீர்நிலையைக் கொண்டுள்ளது எனவே கூடமைப்பு அளவுருக்களில் ஒன்று மற்ற 2 கூடமைப்பு மாறிலிகளுக்கு சமமாக இருக்காது ஆனால் கோணங்கள் அனைத்தும் 90º களுக்கு சமம் பின்னர் நீங்கள் மோனோக்ளினிக் கட்டத்திற்கு வரும்போது உங்களுக்கு இந்த மாறுபாடு உள்ளது எனவே 3 கூடமைப்பு மாறிலிகள் ஒருவருக்கொருவர் சமமாக இல்லை a b c உடன் சேர்க்கப்பட்டு உங்களிடம் 90º க்கு சமமாக இல்லாத ஒரு கோணமும் உள்ளது எனவே நீங்கள் கனசதுரத்திலிருந்து டெட்ராகோனல் முதல் மோனோக்ளினிக் வரை வரும்போது சமச்சீரின் நிலையான வீழ்ச்சியைக் காணலாம் எனவே இது நாங்கள் கையாளும் அமைப்பைப் பற்றி உங்களுக்கு சில யோசனைகளைத் தருவதாகும் மற்றும் அறை வெப்பநிலையில் மோனோக்ளினிக் கட்டம் நிலையானது என்பதையும் நாங்கள் காண்கிறோம் இந்த வகுப்பின் மூலம் நாம் உண்மையில் விவாதிக்கப் போகிறோம் என்ற எண்ணம் என்னவென்றால் நீங்கள் நானோ பொருள் ஆட்சிக்குச் செல்லும்போது இந்த துல்லியமான அதே பொருளின் நானோ அளவிலான ஆட்சியைப் பெறுவீர்கள் பின்னர் நீங்கள் நிலையானதாக இருக்கும் வெவ்வேறு கட்டங்களைப் பார்க்கிறீர்கள் அறை வெப்பநிலையில் நிலையானதாக இருக்கும் கட்டத்தின் அடிப்படையில் ஒரு சுவாரஸ்யமான மாற்றம் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே மேலும் கட்டங்களின் ஸ்திரத்தன்மையின் மாற்றம் உண்மையாக நேரடியாக இருப்பதால் இப்போது பாதிக்கப்பட்டுள்ளது நானோ அளவிலானதாக உள்ளது மற்றும் இது தற்போதுள்ள கட்டங்களின் தெர்மோடையனமிக்ஸ் நிலைத்தன்மையைப் பொறுத்து நானோ அளவிலான செயல்பாட்டின் தாக்கமாகும் எனவே நீங்கள் உண்மையில் யட்ரியா உறுதிப்படுத்தப்பட்ட சிர்கோனியா எனப்படும் ஒன்றைப் பெறலாம் இது அறை வெப்பநிலையில் உறுதிப்படுத்தப்பட்ட சிர்கோனியம் ஆக்சைட்டின் ஒரு கனசதுர அமைப்பு ஆகும் மற்றும் இது யட்ரியம் ஆக்சைடைச் சேர்ப்பதன் மூலம் செய்யப்படுகிறது எனவே யட்ரியம் ஆக்சைடு உயிரகை Y2O3 மற்றும் யட்ரியம் இந்த வழக்கில் ஒரு அற்பமான அயனி என்பதை இங்கே காணலாம் எனவே ZrO2 க்கு மாறாக உங்களுக்கு 3 அயனிகள் உள்ளன அங்கு சிர்கோனியம் 4 ஆகும் எனவே இந்த 4 ஆக்ஸிடேஷன் நிலை இங்கே Y 3 ஆகும் எனவே சிலருக்கு ஓரளவிற்கு நீங்கள் இந்த 3 அயனிகளை 4 அயன் தளத்தில் வைக்கலாம் என்று மாறிவிடும் மற்றும் அதை உறுதிப்படுத்த ஆக்ஸிஜன் தளங்களில் சில காலியிடங்கள் இருக்க வேண்டும் என்பது இதன் பொருள் ஆகும் மின்னூட்டு இருப்பு உள்ளது உங்களிடம் மின்னூட்டு நடுநிலை இருக்க முடியாது அது ஒரு மின்னூட்டு நடுநிலை பொருளாக இருக்க வேண்டும் இயற்கையானது அதை மின்னூட்டு நடுநிலையாகப் பெற முயற்சிக்கும் மேலும் உங்களிடம் ஆக்ஸிஜன் அயன் காலியிடங்கள் இருப்பதாக முடிகிறது மேலும் இந்த காலியிடங்கள் காரணமாக இந்த யட்ரியா உறுதிப்படுத்தப்பட்ட சிர்கோனியாவில் சிலவற்றில் நீங்கள் உண்மையில் சிறந்த ஆக்சிஜன் போக்குவரத்தைக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே இது உண்மையில் திட ஆக்சைடு ஃபியூயல் செல்கள் மற்றும் ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது மற்றும் வழக்கமாக இது 8 மோல் யட்ரியா வைப் பயன்படுத்தி உறுதிப்படுத்தப்படும் ஒன்று எனவே இதுதான் வழி அதில் இது செய்யப்படுகிறது 8மோல் யட்ரியா பயன்படுத்தப்படுகிறது மற்றும் அதை நிலையானதாக வைத்திருக்கிறது அது இன்னும் இந்த நிலைமையைக் கொண்டுள்ளது அங்கே நீங்கள் உண்மையில் அதிக வெப்பநிலையில் அதை இயக்க வேண்டும் மற்றும் அந்த உயர் வெப்பநிலையில் மட்டுமே ஆக்ஸிஜன் அயன் கடத்துத்திறன் போதுமானது இது இந்த நோக்கம் கொண்ட நோக்கத்திற்காக நீங்கள் இந்த பொருளைப் பயன்படுத்தலாம் இது பல இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது இது ஒரு எடுத்துக்காட்டு மேலும் நாங்கள் விவாதத்தின் வழியாக செல்லும்போது அதை மீண்டும் தொடுவேன் இது ஒரு திறமையான கேட்டலிஸ்ட்டாகும் எனவே இது மிகவும் நிலையானது மற்றும் இது பல ஆர்கானிக் எதிர்வினைகளை வினையூக்க முடியும் எனவே அந்த நிலைமைகளின் கீழ் இது மிகவும் நிலையானது மற்றும் உங்களுக்குத் தெரிந்தபடி போதுமான துகள் அளவு இருந்தால் இது போதுமான மேற்பரப்பு ஆற்றலைக் கொண்டுள்ளது பின்னர் அது பல ஆர்கானிக் சிந்தெசிஸ் எதிர்வினைகளை வினையூக்க முடியும் எனவே சிர்கோனியா பல பயன்பாடுகளில் ஒரு கேட்டலிஸ்ட்டாகப் பயன்படுத்தப்படுகிறது ஏனெனில் இது ஒரு வகையான செராமிக் பொருள் மேலும் இது ஒரு நியாயமான வெப்பநிலை வேறுபாடுகளைக் கையாளும் திறன் கொண்டது இது ஏதோ ஒன்றில் பயன்படுத்தப்படுகிறது மற்றும் தெர்மல் பேரியர் கோட்டிங் என்று அழைக்கப்படுகிறது இது பெரும்பாலும் உண்மையில் சுருக்கமாக TBC என அழைக்கப்படுகிறது எனவே இந்த பூச்சுகளில் வேலை செய்பவர்கள் நிறைய பேர் உள்ளனர் எனவே இது டர்பைன் பிளேட்களில் பயன்படுத்தப்படுகிறது எனவே உங்களிடம் அது போன்ற ஒரு பிளேடு உள்ளது அதாவது ஒருவித கத்தி உள்ளது எனவே டர்பைன் பிளேடு அதனால் இது இந்த பிளேட்டின் மேல் பூச்சாக பயன்படுத்தப்படுகிறது உள்வரும் வாயுக்களை எதிர்கொள்ளப் போகும் பக்கத்தில் உள்வரும் வாயுக்கள் பொதுவாக மிகவும் சூடாக இருக்கும் எனவே 1500º C வரிசையின் வெப்பநிலையை உங்களால் காண முடியும் அதனால் அதிக வெப்பநிலையைக் கையாளக்கூடிய பொருட்கள் உங்களிடம் இருந்தாலும் அந்த உயர் வெப்பநிலை நிலைமைகளின் கீழ் அவை வேகமாக மோசமடைகின்றன எனவே தெர்மல் பேரியர் கோட்டிங் இந்த டர்பைன் பிளேடு மேல் வைக்கப்படும் பூச்சுகளின் ஒரு கூடுதல் அடுக்கு ஆகும் இது அதிக வெப்பநிலையின் தாக்கத்தை எடுக்கும் என்பதை உறுதி செய்கிறது எனவே அதிகபட்ச உயர் வெப்பநிலை அதைக் கையாளுகிறது பின்னர் தெளிவாக ஒரு குறைந்த வெப்பநிலை பிளேட்டின் முக்கிய கட்டமைப்பை அடைகிறது இது செயல்முறையால் அனுபவிக்கப்படுகிறது மற்றும் இந்த செயல்பாட்டில் இது கத்திகளைப் பாதுகாக்க உதவுகிறது எனவே டர்பைன்களைப் பயன்படுத்தும் பல மின்சாரம் நமக்கு அடிக்கடி கிடைக்கிறது பெரும்பாலும் இந்த டர்பைன் பிளேடில் சிர்கோனியாவின் பூச்சு வைக்கப்பட்டுள்ளது செயற்கை பற்கள் மீண்டும் ஒரு தயாரிப்பு நீங்கள் அதை உங்கள் வீட்டில் பார்த்திருக்கலாம் அதாவது வீட்டிலுள்ள பல்வேறு நபர்களிடையே உள்ள பல் நிலைமையைப் பொறுத்து இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் வயதானவர்கள் அல்லது நடுத்தர வயதுடையவர்களைக் கொண்டிருக்கலாம் அவர்கள் சில செயற்கை பற்களை தங்கள் அமைப்பில் வைக்க வேண்டும் மேலும் செயற்கை பற்கள் சிர்கோனியாவால் ஆனவை என்று மாறிவிடும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இங்குள்ள சிர்கோனியா நம் பற்களைப் போலவே ஒரே மாதிரியான அமைப்பையும் தோற்றத்தையும் வண்ணத்தையும் கொண்டுள்ளது எனவே சிர்கோனியாவால் செய்யப்பட்ட ஒரு செயற்கை பல் கொண்ட ஒருவரை நீங்கள் உண்மையில் பார்த்தால் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது வித்தியாசத்தை அறிந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் கடினம் இது சிறந்த பலத்தை பெற்றுள்ளது எனவே நீங்கள் உணவை மென்று சாப்பிடும்போது பல்வேறு உணவுகளை நீங்கள் கடிக்கும்போது அது விஷயங்களை நன்றாக கையாள முடியும் உங்கள் சாதாரண பல் செய்யும் விதம் மற்றும் அது நம் வாய்க்கு நன்றாக பொருந்துகிறது குறிப்பாக இது உங்கள் வாயில் இருக்கப் போவதால் அது உங்கள் ஈறுகளுடன் தொடர்பு கொள்ளப் போகிறது மேலும் நீங்கள் நீங்கள் உண்ணும் உணவு அதனால் மெல்லப்படும் இந்த பொருள் உயிரியக்க இணக்கமாக இருப்பது மிகவும் முக்கியம் மேலும் அதில் சிர்கோனியா உயிரியக்க இணக்கத்தன்மை கொண்டது இது ஒவ்வாமை எதிர்விளைவுகளை ஏற்படுத்தாது என்பதும் முக்கியம் மேலும் இது சிர்கோனியாவிலும் உண்மைதான் இது ஒவ்வாமை எதிர்வினைகளை ஏற்படுத்தாது இப்போது மீண்டும் பார்ப்பது மிகவும் சுவாரஸ்யமானது இந்த வகுப்பில் சிறிது நேரத்திற்கு முன்பு ஒரு உதாரணத்தைக் கண்டோம் சிர்கோனியா ஒரு ஜெம்ஸ்டோனாகப் பயன்படுத்தப்படுகிறது என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம் எனவே இப்போது ஒரு வைரத்தை நீங்கள் உன்னிப்பாக ஆராய்ந்து பார்க்காவிட்டாலும் கூட அதைப் பார்த்தால் இது ஒருவித கிரிஸ்டல் கிலியர் பொருள் என்று உங்களுக்கு உணர்வு இருக்கிறது இது நிறைய உள் பிரதிபலிப்புகள் மற்றும் பலவற்றைக் கொண்டுள்ளது நீங்கள் அதை வெளிச்சத்தில் காண்பிக்கும் போது நிறைய பிரதிபலிப்புகளைத் தருவதால் அது பளபளக்கிறது ஆனால் கொள்கையளவில் இது ஏதோ ஒரு மட்டத்தில் வெளிப்படையாகத் தோன்றும் போக்கைக் கொண்ட ஒன்று மற்றும் சில உள்ளார்ந்த மட்டத்தில் வெவ்வேறு பிரதிபலிப்புகளுடன் வெளிப்படைத்தன்மையை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே சிர்கோனியா ஒரு ஜெம்ஸ்டோனாகப் பயன்படுத்தப்படும்போது அது உண்மையில் வைரங்களின் தோற்றத்தைப் பிரதிபலிக்கும் வகையில் பயன்படுத்தப்படுகிறது எனவே இது ஒருவித வெளிப்படைத்தன்மையையும் மற்றும் பலவற்றையும் காட்டுகிறது ஆனால் நீங்கள் அதை ஒரு பல்லாகப் பயன்படுத்தும்போது நீங்கள் உண்மையில் அதை ஒரு ஒளிபுகா பொருளாகப் பயன்படுத்துகிறீர்கள் இது வெள்ளை நிறத்தில் இருக்கும் எனவே செயற்கை வைரமாக இது தெளிவாகிறது மற்றும் செயற்கை பல்லாக இது வெள்ளை மற்றும் ஒளிபுகா பொருள் எனவே இது செயற்கை பல்லாகப் பயன்படுத்தப்படும்போது வெள்ளை மற்றும் ஒளிபுகா பொருள் எனவே அது எவ்வாறு எப்படி நிகழ்கிறது அது பல காரணங்களுக்காக நடக்கிறது அது நிகழ்வதற்கு முதன்மையான காரணம் அது ஒரு ஒற்றை கிரிஸ்டலா அல்லது பாலிகிரிஸ்டலா என்பதை அடிப்படையாகக் கொண்டது எனவே பொதுவாக ஜெம்ஸ்டோன் ஒரு ஒற்றை கிரிஸ்டலாக இருக்கும் அது ஒரு ஜெம்ஸ்டோனாகப் பயன்படுத்தப்படுகின்ற இடத்தில் அது ஒரு ஒற்றை படிகமாக இருக்கும் எனவே இது ஒரு முனையிலிருந்து மற்றொன்றுக்கு சரியான கிரிஸ்டலா வரிசையைக் கொண்டிருக்கும் மற்றும் அது ஒரு செராமிக் என்பதால் அது மிகப் பெரிய பேண்ட்கேப்பைக் கொண்டுள்ளது அது இன்சிடென்ட் ரேடியேஷனை உறிஞ்சாது அது விசிபிள் லைட்டை உறிஞ்சாது எனவே விசிபிள் லைட் அதன் வழியாக செல்கிறது எனவே இது ஒரு ஒளி புகும் பொருள் கொண்டிருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இது இன்னும் உள்ளது இது ஒரு பல்லாக ஒரு செயற்கை பல்லாகப் பயன்படுத்தப்படும்போது அது இன்னும் அதே பொருளாகவே உள்ளது இது இன்னும் அதே பேண்ட்கேப்பைக் கொண்டுள்ளது இது பெரிய பேண்ட்கேப் ஆகும் எனவே தொழில்நுட்ப ரீதியாக செயற்கை பல்லாக இருந்தாலும் உண்மையில் அது எந்த ஒளியையும் உறிஞ்சக்கூடாது நீங்கள் உண்மையில் ஒரு ஒளி புகும் செயற்கை பல்லைப் பார்க்க வேண்டும் நீங்கள் அதைப் பார்க்கவில்லை நீங்கள் உண்மையில் ஒரு வெள்ளை பல்லைக் காண்கிறீர்கள் அதற்குக் காரணம் அது பாலிகிரிஸ்டலின் என்பதால் இந்த வழக்கில் இது ஒற்றை படிகமாகும் அதாவது பாலிகிரிஸ்டலின் பாலிகிரிஸ்டல் இது ஒரு சிறந்த கிரிஸ்டலிட் அளவு கொண்ட பாலிகிரிஸ்டல் என்பதால் இந்த அமைப்பில் நுழையும் ஒளி பல்வேறு பிரதிபலிப்புகளுக்கு உட்படுகிறது அந்த இடைநிறுத்தங்கள் காரணமாக வெவ்வேறு சிறிய படிகங்களுக்கு இடையில் எல்லைகள் உள்ளன இதன் விளைவாக நிறைய ஒளி மீண்டும் பிரதிபலிக்கப்படுவதை நீங்கள் காணலாம் எனவே இயல்பாகவே இது ஒரு வெளிப்படையான பொருள் என்றாலும் நீங்கள் அதை ஒரு ஒளிபுகா பொருளாகப் பார்க்க முடிகிறது எனவே அது அப்படித்தான் அது யதார்த்தத்தை விட வேறுபட்டதல்ல நீங்கள் தூள் கண்ணாடியை எடுத்துக் கொண்டால் அது திடீரென்று ஒளிபுகாததாகத் தெரிகிறது நீங்கள் ஒரு கண்ணாடி தாளை எடுத்தால் அது ட்ரான்ஸ்பரென்ட் பொருளாகத் தெரிகிறது எனவே அது இங்கே ஒரு வகையான யோசனையாகும் அதுதான் அது எனவே இது செயற்கை பற்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது இது பயோ கம்பாடிபில் கொண்டது மற்றும் ஒவ்வாமை எதிர்விளைவுகளை ஏற்படுத்தாது இது நன்றாக பொருந்துகிறது உங்கள் பல் போலவே தெரிகிறது சிர்கோனியா வும் ஆக்ஸிஜன் உயிரகம் உணர்கருவிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது எனவே மீண்டும் நாம் மிகவும் பரவலாக பயன்படுத்தும் ஒரு தயாரிப்பு நாம் அதை பயன்படுத்துகிறோம் என்பதை நாங்கள் உணரவில்லை எனவே பெரும்பாலான நவீன தானியங்கிகளில் ஆக்சிஜன் சென்சார் உள்ளது எனவே நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்து உங்கள் கல்லூரி அல்லது வேலை செய்யும் இடத்திற்கு ஏதேனும் ஒரு வடிவத்தில் பயணம் செய்தால் நீங்கள் ஒரு பைக் அல்லது ஒரு கார் அல்லது சில நான்கு சக்கர அல்லது ஒரு பஸ் அல்லது சில போக்குவரத்து பயன்படுத்தவேண்டும் அந்த வாகனங்களின் எந்தவொரு நவீன கட்டுமானத்திலும் ஒரு ஆக்சிஜன் சென்சார் வெளியேற்ற வரிசையில் உள்ளது பொதுவாக அந்த ஆக்ஸிஜன் சென்சார் சிர்கோனியாவிலிருந்து தயாரிக்கப்படுகிறது ஆக்ஸிஜன் சென்சாரின் நோக்கம் என்னவென்றால் பழைய நாட்களில் அவர்கள் முதலில் ஆட்டோமொபைல்களைக் கொண்டு வந்தபோது அவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு ஃபியூயல் மற்றும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஆக்ஸிஜனை வைப்பார்கள் அது ஆற்றலை உருவாக்க அதை எரிக்கும் பின்னர் உங்களுடைய வெஹிகிள் இயங்கும் இப்போது நாங்கள் எங்கள் வாகனங்களை இயக்கும்போது சுற்றுச்சூழல் நட்புடன் இருக்க வேண்டும் என்ற நனவான உணர்வுடன் எங்கள் வாகனத்தை முடிந்தவரை குறைந்தபட்ச அளவு ஃபியூயலுடன் இயக்க விரும்புகிறோம் எனவே இதைச் செய்ய எஞ்சினுக்குள் நுழையும் ஃபியூயல் முற்றிலுமாக எரிந்திருப்பதை உறுதிப்படுத்த நாங்கள் விரும்புகிறோம் வாகனத்தின் வெளியேற்றத்திலிருந்து எரிக்கப்படாத ஃபியூயல் வருவதை நீங்கள் விரும்பவில்லை ஏனென்றால் அது எரிக்கப்படாவிட்டால் உங்கள் ஃபியூயலை நீங்கள் திறமையாக பயன்படுத்துவதில்லை எனவே ஃபியூயலை நீங்கள் முழுமையாக எரிக்க விரும்பிய விஷயம் இதுதான் உங்கள் வெஹிகிள் நகரும்போது நாங்கள் அடிக்கடி பிரேக்கைப் பயன்படுத்துகிறோம் நாங்கள் முடுக்கி விடுகிறோம் நாம் செயலிழக்க செய்கிறோம் போன்றவை என்பதும் உண்மை எனவே என்ஜினுக்குள் செல்லும் ஃபியூயலின் அளவு அதிகரிக்கிறது குறைகிறது இயந்திரத்தில் பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன இயந்திரம் ஒரு ஒற்றை நிலையான இயக்க புள்ளியில் இயங்குகிறது என்பது அல்ல அது செயல்படும் முறை இது அல்ல நம்மில் பெரும்பாலோர் அனுபவிக்கும் வழக்கமான ஓட்டுநர் சுழற்சியில் இயந்திரத்தின் இயக்க புள்ளி தொடர்ந்து மாறுகிறது எனவே நீங்கள் இயந்திரத்தை திறமையாக இயக்குவது மிகவும் முக்கியம் உள்ளே செல்லும் ஃபியூயலின் அளவு உள்ளே செல்லும் ஆக்ஸிஜனின் அளவு அல்லது உள்ளே செல்லும் காற்றோடு பொருந்த வேண்டும் மற்றும் இந்த போட்டி ஏதேனும் சில பொருத்தமான மதிப்பில் இருக்க வேண்டும் எனவே ஃபியூயல் முற்றிலும் எரிகிறது எனவே நாம் உண்மையில் மூன்று வெவ்வேறு காட்சிகளைப் பார்க்கலாம் ஒன்று அதிக எரியும் என்று அழைக்கப்படுகிறது அதாவது நீங்கள் உண்மையில் குறைந்த அளவு காற்றோடு ஒப்பீட்டளவில் நிறைய ஃபியூயலைக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே உங்கள் வெளியேற்றத்தில் சில வீணான ஃபியூயல் இருக்கும் மெலிந்த எரியும் ஸ்பெக்ட்ரமின் மறுமுனையையும் நீங்கள் எரிக்கலாம் அதாவது நீங்கள் நிறைய காற்றை அனுப்புகிறீர்கள் நீங்கள் ஃபியூயலை முழுவதுமாக எரிக்கிறீர்கள் பின்னர் வெளியேற்றத்தில் நியாயமான அளவு காற்றைப் பெறுவீர்கள் பின்னர் இடையில் ஒரு நிலை உள்ளது இப்போது நீங்கள் எரிக்க விரும்பினால் இயந்திரம் இயங்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இந்த பயிற்சியின் நோக்கம் இயந்திரத்தை முடிந்தவரை திறமையாக இயங்கச் செய்வதாக இருந்தால் நீங்கள் அதை மெலிந்த பக்கத்திற்கு நெருக்கமாக இயக்க விரும்புகிறீர்கள் எனவே நீங்கள் எரிபொருளை முழுமையாக எரிக்கிறீர்கள் மறுபுறம் ஒருவேளை நீங்கள் உங்கள் காரை ரேஸ் பயன்பாடுகளுக்காக மாற்றினால் இயந்திரம் இயங்க வேண்டிய வேறுபட்ட இயக்க புள்ளியை நீங்கள் தேர்வு செய்யலாம் ஆகவே மக்கள் ஒரு வாகனத்தை ஒரு வழக்கமான நுகர்வோர் வாகனம் என்பதிலிருந்து ஒரு பந்தயத்திற்காக வைக்க விரும்பும் ஒரு விஷயமாக மாற்றும்போது அவர்கள் செய்யும் ஒரு வகையான மிகச்சிறந்த சரிப்படுத்தும் முறை இதுவாகும் எனவே அவர்கள் ஃபியூயல் காற்று விகிதத்தை மாற்றிவிடுவார்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் என்று அவர்கள் முயற்சிப்பார்கள் எனவே அவர்கள் அதை விஞ்ஞான ரீதியாகச் செய்கிறார்களானால் அதை தான் அவர்கள் செய்வார்கள் அவர்கள் செய்யும் ஒரு விஷயம் அது அவை ஃபியூயல் காற்று விகிதத்தை சரிசெய்யும் எனவே அவர்கள் அதிகபட்ச சக்தியைப் பெறுகிறார்கள் அதனால் அது போன்ற ஏதாவது ஒன்று அவர்கள் செய்ய வேண்டும் எனவே இப்போது ஆக்ஸிஜன் சென்சார் எவ்வாறு இயங்குகிறது உங்களிடம் அடிப்படையில் ஒரு குழாய் உள்ளது அதில் நான் இதை அகற்றுவேன் இது ஒரு குழாய் இதன் மூலம் வெளியேற்றம் செல்கிறது இதில் நீங்கள் ஒரு சென்சார் வைத்திருப்பீர்கள் மற்றும் அந்த சென்சார் இங்கே இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் உங்களிடம் இங்கே ஒரு சிறிய மின்முனை உள்ளது மேலும் இங்கே ஒரு சிறிய மின்முனையும் இருக்கும் பின்னர் அது தொடர்கிறது எனவே இந்த சென்சாரின் உள் பக்கம் வெளியேற்ற ஸ்ட்ரீமைப் பார்க்கிறது அது இந்த வெளியேற்றத்தைக் காண்கிறது இந்த சென்சாரின் உள் பக்கம் எனவே அது வெளியேற்றத்தைக் காண்கிறது சென்சாரின் வெளிப்புறம் காற்றை சுற்றுப்புறக் காற்றைப் பார்க்கிறது மற்றும் அது தெரிகிறது எனவே இப்போது நீங்கள் அதிக வெப்பநிலைக்குச் சென்றால் இந்த சென்சார் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அமரப் போகிறது அது ஆக்ஸிஜன் அயன் கடத்தி சிர்கோனியா இந்த பக்கத்திற்கும் அந்த பக்கத்திற்கும் இடையில் சாத்தியமான வேறுபாட்டை நீங்கள் காண்பீர்கள் இருபுறமும் ஆக்ஸிஜன் அயன் செறிவு வேறுபட்டால் சாத்தியமான வேறுபாட்டைக் காண்பீர்கள் எனவே ஆக்ஸிஜன் அயன் செறிவுடன் ஒப்பிடும்போது வெளியேற்றக் குழாயின் உள்ளே வெவ்வேறு ஆக்ஸிஜன் அயன் செறிவு இருந்தால் குழாயின் வெளிப்புறத்தில் உள்ள ஆக்ஸிஜன் செறிவுக்கான சாத்தியமான வேறுபாட்டை நீங்கள் காண்பீர்கள் எனவே இப்போது நீங்கள் ஃபியூயல் நிறைந்ததாக இயங்கும்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் நிறைய ஃபியூயல் காற்றில் அனுப்புகிறீர்கள் அதாவது நீங்கள் ஆக்ஸிஜனை முழுவதுமாக உட்கொள்கிறீர்கள் அதாவது வெளியேற்ற நீரோட்டத்தில் அதிக ஃபியூயல் உள்ளது எனவே குழாயில் வெளியேற்றும் குழாயில் நீங்கள் பெரும்பாலும் பியூயலாக இருக்கும் ஒரு நீரோட்டத்தைக் காண்பீர்கள் ஆக்சிஜன் இல்லாதது மிகக் குறைவு வெளியில் உங்களுக்கு நிறைய காற்று நிறைய ஆக்ஸிஜன் இருக்கிறது ஆகையால் ஆக்ஸிஜனின் வேதியியல் திறன் வெளிப்புறத்தில் அதிகமாக இருப்பதால் அது உள்ளே 0 ஆக குறைவாக இருக்கும் நீங்கள் ஒரு சாத்தியமான வேறுபாட்டைக் காண்கிறீர்கள் அதுதான் நீங்கள் அளவிடும் சாத்தியமான வேறுபாடு எனவே இது சுமார் 0 9 வோல்ட் மின் அலகுக்கூறு ஆக மாறிவிடும் நீங்கள் மற்ற தீவிரத்திற்குச் சென்றால் அதிகப்படியான காற்றை என்ஜினுக்கு இயந்திரம் அனுப்புவீர்கள் பின்னர் வெளியேற்ற நீரோடைக்கு வெளியே உள்ளவற்றிலும் நியாயமான அளவு காற்றைக் கொண்டிருக்கும் சூழ்நிலையை நீங்கள் காண்பீர்கள் எனவே உள்ளேயும் வெளியேயும் அதிக சாத்தியமான வேறுபாடு இல்லை எனவே 0 1 வோல்ட் 0 க்கு அருகில் செல்வதைக் காணலாம் உங்களிடம் உள்ள எந்தவொரு நிலையிலும் நீங்கள் பணிபுரியும் சில விகிதம் உங்களிடம் உள்ளது எனவே இது ஒரு பொதுவான விகிதமாகும் இது பல என்ஜின்கள் பயன்படுத்த முயற்சிக்கக்கூடும் அவ்வாறான நிலையில் நடுவில் எங்காவது மின்னழுத்தங்களைக் காணத் தொடங்குவீர்கள் எனவே நீங்கள் என்ன செய்ய முடியும் அதையே கார் உற்பத்தியாளர்கள் செய்கிறார்கள் ஃபியூயலின் காற்றின் விகிதத்தை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் அவர்கள் தங்கள் இயந்திரம் செயல்பட விரும்புகிறார்கள் இந்த தகவல் காரில் உள்ள கணினியில் செலுத்தப்படுகிறது மேலும் ஆக்ஸிஜன் சென்சாரிலிருந்து வரும் ஆற்றலும் காரில் உள்ள கணினியில் நான் குறிக்கும் வெளியேற்றத்திற்கு அளிக்கப்படுகிறது மற்றும் ஃபியூலயும் காற்றையும் தொடர்ந்து கலக்க முயற்சிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுகின்றன அந்த ஆற்றல் சில மதிப்புக்கு அருகில் இருக்கும் எனவே அவை 0 45 வோல்ட்டுகளை அமைத்துள்ளன பின்னர் அது என்ன செய்யும் என்பது நீங்கள் அதை விரைவுபடுத்துவதும் குறைப்பதும் சார்ந்தது இயந்திரம் உள்ளே செல்லும் எரிபொருளின் அளவையும் காரில் செல்லும் ஆக்ஸிஜனின் அளவையும் சரிசெய்து கொண்டே இருக்கும் மற்றும் அதை மீண்டும் 0 45 வோல்ட் இயக்க புள்ளியை நோக்கி பின்னால் இழுக்கவும் எனவே இது பியூலயும் காற்றையும் கலந்து காற்றை அதிகரிக்கும் அல்லது காற்றைக் குறைக்கும் முதலியன மற்றும் அதை 0 45 வோல்ட்டில் வைக்க முயற்சிக்கும் ஆகவே வாகனம் பரவலான இயக்க நிலைமைகளில் இயங்குவதால் இயந்திரம் சீரான முறையில் செயல்படுவதை நீங்கள் இப்படி தான் உறுதிப்படுத்த முடியும் வாகனத்தின் இயக்க நிலைமைகள் ஒவ்வொரு நொடியும் பல முறை மாறுகின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நொடியும் 5 முதல் 6 முறை வரை தேவைகள் மாறிக்கொண்டே இருக்கலாம் எனவே இந்த பின்னூட்ட வளையம் வேகமாக இருக்க வேண்டும் இந்த கருத்தை நீங்கள் சென்சாரிலிருந்து வேகமாகப் பெற வேண்டும் அதற்கேற்ப கணினி பதிலளிக்க வேண்டும் எரிபொருள் காற்று விகிதத்தை உடனடியாக மாற்றவும் ஆனால் இது ஒரு நவீன ஆட்டோமொபைலில் நடக்கிறது இது மிகவும் பொதுவாக செய்யப்படுகிறது இது சிர்கோனியாவை அடிப்படையாகக் கொண்டது எனவே மீண்டும் இது நாம் கேள்விப்படாத ஒரு கால பொருள் என்று தெரிகிறது ஃபியூயல் செல் பயன்பாடுகளுக்கு இது நான் சொன்னது போலவே பயன்படுத்தப்படுகிறது மேலும் யோசனை ஒன்றே என்பதை இங்கே காணலாம் உங்களிடம் ஒரு எலக்ட்ரோலைட் உள்ளது இந்த எலக்ட்ரோலைட் இந்த யட்ரியா உறுதிப்படுத்தப்பட்ட சிர்கோனியாவை அடிப்படையாகக் கொண்டது மற்றும் இது ஒரு ஆக்ஸிஜன் அயன் கடத்தி ஆகும் எனவே அந்த அர்த்தத்தில் அது இங்கே செய்யும் முக்கிய விஷயம் என்றால் ஆட்டோமொபைலில் ஆட்டோமொபைல் ஆக்ஸிஜன் சென்சாரிலும் நீங்கள் பார்த்த வெளியேற்ற சென்சாரிலும் இது செய்கிறது அதைத் தவிர இது இங்கே அழுத்த வேறுபாட்டை உணருவது மட்டுமல்ல இது உண்மையில் ஆக்ஸிஜன் அயனிகளை கடத்துகிறது மற்றும் எதிர்வினை நடக்க உதவுகிறது மேலும் இந்த ஃபியூயல் செல் சுமார் அதிக வெப்பநிலையில் சுமார் 1000ºCல் இயங்கும் என்று முடிகிறது எனவே அதுதான் இது செயல்படும் வழி சிர்கோனியா ஒரு வாயில் மின்கடத்தாவாகவும் பயன்படுத்தப்படுகிறது எனவே இது MOSFET எனப்படும் ஒன்றுக்கு பயன்படுத்தப்படுகிறது இது மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் ஃபீல்ட்எஃபெக்ட் டிரான்சிஸ்டருக்கான ஒரு குறுகிய வடிவத்தின் சுருக்கமாகும் எனவே இது இங்கே ஒரு பொதுவான யோசனையாகும் மற்றும் இது இதுபோன்று தெரிகிறது எனவே எங்களிடம் ஒரு p வகை செமிகண்டக்டர் உள்ளது உங்களிடம் மற்றொரு p வகை செமிகண்டக்டர் உள்ளது இது n வகை மற்றும் பின்னர் இது ஒரு கேட் ஆக்சைடு ஆகும் இது சிர்கோனியாவால் ஆனது பின்னர் உங்களுக்கு மெட்டல் தொடர்பு உள்ளது எனவே இது ஒரு மூலமாக செயல்படும் இது ஒரு வடிகாலாக செயல்படும் மேலும் இந்த வாயில் முழுவதும் ஒரு மின்னுட்ட அளவு அழுத்தத்தை பயன்படுத்துவதன் மூலம் மூலத்திலிருந்து வடிகால் செல்லும் மின்னோட்டத்தை நீங்கள் கட்டுப்படுத்தலாம் எனவே இந்த வாயில் மூலம் மற்றும் வடிகாலுக்கு இடையே மின்னோட்டம் ஓட்டத்தை கட்டுப்படுத்துகிறது அல்லது மூலத்திற்கும் வடிகாலிற்கும் இடையே மின்னோட்டத்தை அனுமதிக்கலாம் அந்த வடிவத்தில் தான் இந்த டிரான்சிஸ்டர் நடத்தை செயல்படுகிறது மேலும் ஒரு மெட்டல் ஆக்சைடு உள்ளது ஒரு மெட்டல் உள்ளது ஒரு ஆக்சைடு உள்ளது மற்றும் ஒரு செமிகண்டக்டர் உள்ளது மற்றும் இந்த புலத்தைப் பயன்படுத்தி இதை ஒரு டிரான்சிஸ்டராக இயக்க நாங்கள் செயல்படுத்துகிறோம் எனவே இந்த சூழலில் சிர்கோனியா பயன்படுத்தப்படுகிறது எனவே அந்த சிர்கோனியா ஒருவித அதிசயமான பொருளாகத் தெரிகிறது என்பதை நாங்கள் மீண்டும் காண்கிறோம் இது எல்லாவற்றிற்கும் பயன்படுத்தப்படுகிறது இது ஒரு ஜெம்ஸ்டோனிற்கு ஒரு ஜெம்ஸ்டோனாகப் பயன்படுத்தப்படுகிறது இது ஒரு கேட்டலிஸ்டாகப் பயன்படுத்தப்படுகிறது இது தெர்மல் பேரியர் கோட்டிங்களுக்கு பயோமெட்டிரியல் அப்ப்ளிகேஷன்ஸ் மற்றும் டென்டல் அப்ப்ளிகேஷன்களுக்குப் பயன்படுத்தப்படுகிறது ஆகவே ஆட்டோமொபைல்களில் ஆக்ஸிஜன் சென்சார்களைப் பேச ஃபியூயல் செல்களிலும் கேட் டைஎலெக்ட்ரிக்கிலும் இதே போன்ற கருத்து பயன்படுத்தப்படுகிறது எனவே இது ஒரு பரந்த அளவிலான விஷயங்கள் இது மனித உடலுக்குள் பயன்படுத்தப்படுகிறது இது நாம் பயன்படுத்தும் வெஹிக்கிள்களில் பயன்படுத்தப்படுகிறது இது ஆக்ஸிஜன் சென்சார்களுக்கான மெடிக்கல் அப்ப்ளிகேஷன்களிலும் நமது வெஹிக்கிள் அப்ப்ளிகேஷன்களிலும் பயன்படுத்தப்படுகிறது இது செமிகண்டக்டர் டிவைஸஸ்களில் பயன்படுத்தப்படுகிறது ஆர்கானிக் சிந்தெசிஸ்க்கு கேட்டலிஸ்ட்ஸ் மற்றும் நிச்சயமாக ஜெம்ஸ் போன்ற அலங்கார பயன்பாடுகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது இப்போது முக்கியமான விஷயம் என்னவென்றால் நான் சொன்னது போல் இந்த மோனோக்ளினிக் கட்டம் உள்ளது இது அறை வெப்பநிலையில் சுமார் 1100ºC வரை கிட்டத்தட்ட 1200ºC வரை நிலையானது பின்னர் ஒரு டெட்ராகோனல் கட்டம் உள்ளது அது அங்கிருந்து மற்றொரு 1000ºC க்கு நிலையானது எனவே சுமார் 2300 ºC முதல் 2400 ºC வரை டெட்ராகோனல் கட்டம் நிலையானது அதன் பிறகு கியூபிக் கட்டம் நிலையானது எனவே சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இந்த அமைப்பில் காணப்படுவது என்னவென்றால் நீங்கள் இந்த அமைப்பை எடுத்துக் கொண்டால் எனவே இந்த கட்டம் அறை வெப்பநிலையில் நிலையானது என்று நான் கூறும்போது இந்த அமைப்பின் பெரிய கிரிஸ்டல் அமைப்புகளை நீங்கள் பார்க்கும்போது இந்த நிலைத்தன்மை கவனிக்கத்தக்க ஒன்று என்று மாறிவிடும் எனவே அறை வெப்பநிலையில் பெரிய கிரிஸ்டல் அமைப்பு சிர்கோனியா மோனோக்ளினிக் ஆகும் பெரிய கிரிஸ்டல் அமைப்பில் சிர்கோனியா சுமார் 1000 ºC முதல் 2000ºC வரை டெட்ராகோனல் மற்றும் 2400 ºC கடந்த அதே பெரிய கிரிஸ்டல் அமைப்பு சிர்கோனியா இயற்கையில் கனமானது ஆனால் நீங்கள் அதே பொருளை எடுத்துக் கொண்டு அதன் நானோ அளவிற்குச் செல்லும்போது நீங்கள் எளிமையாகவும் கிரிஸ்டல் அளவை மாற்றுவதைத் தவிர வேறு எதுவும் செய்யவில்லை வேறு எந்த மாற்றத்தையும் நீங்கள் செய்யவில்லை நீங்கள் எந்த வகையிலும் கலவையை மாற்றவில்லை நீங்கள் வெறுமனே கிரிஸ்டல் அளவை மாற்றுகிறீர்கள் நீங்கள் கிரிஸ்டல் அளவை மாற்றினால் திடீரென்று கட்ட நிலைத்தன்மையின் தலைகீழ் அது மாறிவிடும் என்று உள்ளது அது நானோ அளவிலானதாகக் காணப்படுகிறது எனவே இது மிகவும் முக்கியமானது இது அதிகம் போல் தெரியவில்லை ஆனால் இதன் பொருள் என்னவென்றால் அறை வெப்பநிலையில் வேறு கட்டம் இப்போது நிலையானது அது நீங்கள் எதிர்பார்க்கவில்லை அது மிகவும் முக்கியமானது ஏனெனில் கட்டத்தின் காரணமாக பொருளின் பண்புகள் மாறுகின்றன மாற்றப்பட்டது எனவே அறை வெப்பநிலையில் இப்போது நீங்கள் சிர்கோனியாவைப் பெறலாம் அது உங்களுக்கு முற்றிலும் புதிய பண்புகளை வழங்குகிறது இல்லையெனில் அறை வெப்பநிலை மற்றும் 1 வளிமண்டல அழுத்தத்திலும் சிர்கோனியாவிலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கவில்லை எனவே அதே சிர்கோனியா பொருளைப் பயன்படுத்தக்கூடிய புதிய சில புதிய பயன்பாட்டை நீங்கள் செய்யலாம் எனவே அதுதான் அதன் அழகு மற்றும் வெறுமனே நானோ அளவிற்குச் செல்வதன் மூலம் அது நடந்தது எனவே இது ஏன் நிகழ்ந்தது என்பதைப் பற்றி இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் கட்ட நிலைத்தன்மை என்று நீங்கள் கூறும்போது கட்ட நிலைத்தன்மையின் யோசனை அதன் தெர்மோடையனமிக்ஸ் அம்சங்களுடன் சிக்கலாக இணைக்கப்பட்டுள்ளது எனவே எந்த நிலைமைகளின் கீழ் எந்த கட்டம் நிலையானது என்பதை தெர்மோடையனமிக்ஸ் தீர்மானிக்கிறது எனவே நீங்கள் தெர்மோடையனமிக்ஸ் பண்புகளைப் பார்க்கிறீர்கள் மற்றும் குறிப்பாக நீங்கள் ஃபிரீ எனர்ஜியைப் பார்க்கிறீர்கள் பின்னர் மிகக் குறைந்த இலவச ஃபிரீ எனர்ஜியைக் கொண்ட இந்த கட்டம் அந்த நிலைமைகளின் கீழ் நிலையானது எனவே கட்ட நிலைத்தன்மை தலைகீழ் உள்ளது என்று நீங்கள் கூறும்போது அமைப்பின் தெர்மோடையனமிக்ஸில் ஏதோ நடந்தது என்று அர்த்தம் அமைப்பின் தெர்மோடையனமிக்ஸ் ஏதோவொரு விதத்தில் மாறிவிட்டது என்பதும் வேறு சில கட்டங்கள் இப்போது குறைந்த மதிப்பைக் கொண்ட ஃபிரீ எனர்ஜியைக் காண்பிப்பதற்கும் மற்றும் இதன் விளைவாக இப்போது அறை வெப்பநிலையில் நிலையான நிலையில் இருப்பதற்கும் இதுவே காரணம் எனவே தெர்மோடையனமிக்ஸ் மாறிவிட்டதா என்ற கேள்வியை நீங்கள் கேட்கலாம் அதற்கு நேரடி பதில் இல்லை தெர்மோடையனமிக்ஸ் என்பது ஒரு அடிப்படை சட்டமாகும் அங்கு எதுவும் மாறாது எனவே தெர்மோடையனமிக்ஸ்ஸைக் கற்றுக் கொள்ளும்போது நாம் காணும் ஒரு சிக்கலை நான் குறிப்பிட்டுள்ளபடி ஒரு குறிப்பிட்ட வழியில் எழுதப்பட்ட சமன்பாடுகளை நாம் காண முனைகிறோம் இது பெரும்பாலும் நிகழ்கிறது ஏனெனில் அந்த சமன்பாடு சில நிபந்தனைகளின் கீழ் ஒரு குறிப்பிட்ட அமைப்போடு தொடர்புடையது இதன் விளைவாக முற்றிலும் வேறு சில நிபந்தனைகளின் கீழ் அதே அமைப்பு அந்தச் ஈக்வேஷனில் இன்னும் சில சொற்களைக் கொண்டிருக்கலாம் அவை அந்த நிலைமைகளின் கீழ் மட்டுமே பொருத்தமானவை அதேசமயம் உங்கள் வழக்கமான நிபந்தனைகளுக்கு நீங்கள் திரும்பி வந்தால் மற்ற விதிமுறைகள் பொருந்தாது இதன் விளைவாக நீங்கள் பரளவான அளவில் ஈக்வேஷனை எழுதும்போது நீங்கள் உண்மையில் வேறு பல சொற்களை அங்கு எழுதலாம் இவை அனைத்தும் 0 க்கு நெருக்கமான மதிப்புகளை மதிப்பீடு செய்யும் இதன் விளைவாக நாம் அவற்றை புறக்கணிக்க முடியும் அதை அப்படியே வழக்கமான தெர்மோடையனமிக்ஸ் புத்தகத்தில் அவர்கள் எல்லா சொற்களையும் எழுதுவதில்லை மற்றும் இவை அனைத்திலும் நான் எழுதக்கூடிய மற்ற 4 5 சொற்கள் உள்ளன மற்ற 4 5 சொற்கள் அனைத்தும் 0 ஆகும் எனவே இந்த 3 சொற்களுடன் எஞ்சியுள்ளோம் வெளிப்படையாகக் கூறப்பட்டதை நீங்கள் அடிக்கடி காணவில்லை நீங்கள் உண்மையில் புத்தகத்தில் சுற்றிப் பார்த்து வார்த்தைகளை கவனமாகப் படித்தால் நீங்கள் குறிப்புகளைக் காண்பீர்கள் அதைத்தான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் மற்றும் பொதுவாக அது நன்றாக வேலை செய்கிறது ஆனால் நீங்கள் திடீரென நானோஸ்கேலுக்குச் செல்லும்போது 0 ஆக மதிப்பிடும் இந்த கூடுதல் சொற்கள் இப்போது 0 ஆக மதிப்பிடப்படுவதில்லை மேலும் அவை சில பெரிய மற்றும் பெரிய மதிப்பை இன்னும் குறிப்பிடத்தக்க மதிப்பைப் பெறுவதால் அவை திடீரென்று அந்த ஈக்வேஷனின் மொத்த முடிவை பாதிக்கின்றன எனவே அந்த ஈக்வேஷனிற்கு நீங்கள் பெறும் மதிப்பு இப்போது வேறுபட்டது மற்றும் இப்போது அது ஒரு வேறுபட்ட விளைவாக இருப்பதால் அதன் தாக்கம் இப்போது வித்தியாசமாக மாறத் தொடங்குகிறது எனவே நாம் கொஞ்சம் ஆராயப் போகிறோம் என்ற எண்ணம் அதுதான் எனவே நீங்கள் இங்கே பார்த்தால் நாங்கள் எழுதுகிறோம் ∆G∆H T∆S நாங்கள் விவாதிக்கும் வழக்கமான விஷயத்தில் எங்கள் ஃபிரீ எனர்ஜி மாற்றங்களை எழுதுவது இதுதான் இப்போது எந்த கட்டத்தில் நிலையானதாக இருந்தாலும் ஃபிரீ எனர்ஜி மிகக் குறைவானது எனவே இப்போது நீங்கள் மிகக் குறைந்த ஃபிரீ எனர்ஜியைத் தேடுகிறீர்கள் என்று நாங்கள் எப்போதும் கூறுகிறோம் எனவே நீங்கள் ஒரு அமைப்பை ஒப்பிட்டுப் பார்த்தால் கெமிஸ்ட்ரி ஒரே மாதிரியாக இருந்தால் நீங்கள் மாறவில்லை இது ஒரு ஒற்றை கட்ட அமைப்பு இது ஒற்றை கட்டம் இது சீரான கலவை மற்றும் நிச்சயமாக கட்டத்திற்குள் உள்ளது இது ஒரு ஒற்றை கட்டமாக இருப்பதால் இவை அனைத்தும் ஒரே கிரிஸ்டல் அமைப்பைக் கொண்டுள்ளன மேலும் இதுபோன்ற இரண்டு ஒற்றை கட்ட அமைப்புகள் ஒப்பிடுகிறீர்கள் என்றால் நீங்கள் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை நீங்கள் ஒரு ஒற்றை கட்ட அமைப்பை ஒப்பிடுகிறீர்கள் இந்த விஷயத்தில் மோனோக்ளினிக் அமைப்பை டெட்ராகனல் அமைப்புடன் சிர்கோனியாவுடன் ஒப்பிடுகிறோம் சிர்கோனியாவில் நீங்கள் எந்த வகையிலும் கலவையை மாற்றாதவரை சிர்கோனியா என்பது மோனோக்ளினிக் அல்லது டெட்ராகோனல் எனவே அமைப்பின் உள்ளமைவு என்ட்ரோபியுடன் தொடர்புடைய அம்சங்கள் எங்களுக்கு அவ்வளவு முக்கியமல்ல ஏனென்றால் நீங்கள் அதை உண்மையில் மாற்றவில்லை நீங்கள் அமைப்பில் ஒரு புதிய உறுப்பை அறிமுகப்படுத்தியதைப் போல அல்ல எனவே நீங்கள் அமைப்பு முதலியவற்றின் சீரற்ற தன்மையைப் பார்க்க வேண்டும் எனவே பெரும்பாலும் இது சம்பந்தப்பட்டதாகத் தெரியவில்லை எனவே விஷயங்களின் ஒட்டுமொத்த திட்டத்தில் T ΔS காலத்தின் தாக்கத்தின் தாக்கம் என்னவென்றால் அது வேறு எந்த விதத்திலும் உச்சரிக்கப்படவில்லை எனவே மேக்ரோ அளவிற்கும் நானோ அளவிற்கும் இடையில் பேச மறுபுறம் ΔH என்தால்பிக்கு சில சார்பு உள்ளது உண்மையில் படிக அளவைப் பொறுத்தவரை ஓரளவுக்கு குறிப்பிடத்தக்க சார்பு இது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இந்த சார்பு படிக அளவைப் பொறுத்து இருப்பதற்கான காரணம் அதுதான் பெரிய படிக அளவில் படிக அளவு சார்பு 0 ஆக குறைகிறது பின்னர் நீங்கள் ΔH ஐ மட்டுமே பார்க்கிறீர்கள் அதேசமயம் ஒரு கட்டத்திற்கும் மற்ற கட்டத்திற்கும் இடையிலான எந்தவொரு மாற்றமும் நீங்கள் சிறிய படிக அளவிற்குச் செல்லும்போது அதே மாற்றம் ΔH இன்னும் இருப்பதைக் காண்கிறீர்கள் ஆனால் நீங்கள் ஒரு படிக அளவு விளைவையும் ΔH இல் காண்பிக்கிறீர்கள் அது விளைவுகளை பாதிக்கிறது ஆகையால் நீங்கள் சிறிய மற்றும் சிறிய படிக அளவுகளுக்குச் செல்லும்போது ΔH இல் ஏற்படும் மாற்றங்களைப் பின்பற்றுவது சுவாரஸ்யமானது அது நிச்சயமாக கலோரிமீட்டரைப் பயன்படுத்தி செய்யப்படுகிறது எங்கள் முந்தைய வகுப்பில் சிலருக்கு கலோரிமீட்டரி பற்றி விவாதித்தோம் அங்கு என்ன நடக்கிறது அது எவ்வாறு அளவிடப்படுகிறது ஏன் முக்கியமானது மற்றும் பலவற்றைப் புரிந்து கொள்ள எனவே கலோரிமீட்டர் பயன்படுத்தப்படுகிறது மேலும் அந்த நேரத்தில் நான் உங்களிடம் சொன்னேன் நீங்கள் அமைப்பின் தெர்மோடையனமிக்ஸ்ஸை பார்க்கும்போது கலோரிமீட்டர் ஒரு மிக முக்கியமான கருவி மிகவும் பயனுள்ள கருவி அது நமக்கு பல விஷயங்களை தெரிவிக்கிறது எனவே நீங்கள் ஒரு மாற்றத்தைப் பார்த்தால் எனவே உங்களிடம் ΔH மோனோக்ளினிக் உள்ளது இந்த விஷயத்தில் நான் m சிறிய சந்தாவை m என வைத்துள்ளேன் இது நானோகிரிஸ்டலின் டெட்ராகோனல் எனவே இது மோனோக்ளினிக் ஆகும் எனவே பொதுவாக இந்த சொல் நீங்கள் மோனோக்ளினிக் முதல் டெட்ராகோனல் வரை இந்த மாற்றத்தை செய்யும்போது எங்களுக்கு கிடைக்கும் எனவே இது மோனோக்ளினிக் முதல் டெட்ராகனல் வரை ஆகும் எனவே தயவுசெய்து வித்தியாசம் பார்க்கவும் இந்த சொல் இங்கே நான் இப்போது ஒரு வட்டத்தில் வைத்துள்ள இரண்டாவது சொல் இது மோனோக்ளினிக் பெரிய கிரிஸ்டல் அளவு முதல் டெட்ராகோனல் பெரிய கிரிஸ்டல் அளவு வரை இதுதான் எனவே நான் இங்கே பெரிய படிக அளவை எழுதுவேன் இது ஒரு பெரிய கிரிஸ்டல் அளவு அதேசமயம் ஈக்வேஷனின் இடது புறத்தில் நீங்கள் வைத்திருப்பது மோனோக்ளினிக் பெரிய கிரிஸ்டல் அளவு முதல் டெட்ராகனல் நானோகிரிஸ்டலின் அளவு வரை எனவே நீங்கள் வழக்கமாக எடுத்தபோது அதைக் காணலாம் அதாவது பெரிய கிரிஸ்டல் அளவிலான மோனோக்ளினிக் சிர்கோனியாவை நீங்கள் பொதுவாக எடுத்துக் கொள்ளும்போது நான் சொல்கிறேன் மற்றும் நீங்கள் அதை ஒரு கலோரிமீட்டரில் வைத்து பின்னர் அதை சூடாக்கி வெப்பம் என்ன நடக்கிறது மற்றும் என்ன மாற்றம் நடக்கிறது என்பதைக் கண்டுபிடிக்கத் தொடங்குங்கள் மற்றும் பல நீங்கள் உண்மையில் என்ன பெறுகிறீர்கள் மற்றும் நீங்கள் உண்மையில் என்ன அளவிடுகிறீர்கள் என்பது நான் இங்கு வட்டமிட்டது இது மோனோக்ளினிக் பெரிய கிரிஸ்டல் அளவிலிருந்து டெட்ராகோனல் பெரிய கிரிஸ்டல் அளவிற்கு ΔH ஐ மாற்றுவதாகும் இந்த ΔH என்பது நீங்கள் ΔG ΔH TΔS இல் செருக வேண்டும் அதனால்தான் அதன் அடிப்படையில் நீங்கள் எடுக்கும் மற்ற எல்லா முடிவுகளையும் நீங்கள் பெறுவீர்கள் என்ன இருக்கிறது அந்தத் தகவலில் இது இல்லை இது ஒரு t கமா t மற்றும் அதுதான் ஒரு t என்பது மேற்பரப்பு பகுதி அல்லது குறிப்பிட்ட மேற்பரப்பு பகுதி என்று கூறுவோம் ஏனென்றால் நாம் எப்போதும் ஒரு யூனிட் மாஸ் அடிப்படையில் அதைப் பார்க்கப் போகிறோம் அல்லது ஒரு யூனிட் மோல் அடிப்படையில் எனவே டெட்ராகோனல் கட்டத்தின் குறிப்பிட்ட பரப்பளவு மற்றும் γ என்பது மேற்பரப்பு ஆற்றல் எனவே நீங்கள் இங்கே பார்க்கலாம் எனவே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மேற்பரப்புப் பகுதியைப் பார்க்கிறீர்கள் என்றால் எங்களிடம் உள்ளது எனவே அது அடிப்படையில் அந்த பொருளின் 1 கிராம் ஒத்திருக்கும் பகுதி என்று நான் சொல்கிறேன் எனவே தெளிவாக கிரிஸ்டல் அளவு பெரிதாக இருக்கும்போது அதே 1 கிராம் இப்போது அதனுடன் தொடர்புடைய ஒரு குறிப்பிட்ட அளவு பரப்பளவைக் கொண்டிருக்கும் நீங்கள் அந்த கிரிஸ்டல் அளவைக் குறைத்துக்கொண்டே இருந்தால் உங்களிடம் இன்னும் பல சிறிய கிரிஸ்டல் இருக்கும் நீங்கள் அதே 1 கிராம் பொருளுக்கு அதிக மற்றும் உயர்ந்த பரப்பளவைக் கொண்டிருப்பீர்கள் எனவே பொருளின் அதே எடைக்கு பொருளின் அதே எண்ணிக்கையிலான மோல்களுக்கு அந்த பகுதி வியத்தகு முறையில் உயர்கிறது 1 சென்டிமீட்டர் என்ற கிரிஸ்டல் அளவிலிருந்து 50 நானோமீட்டர்கள் அல்லது 100 நானோமீட்டர்கள் என்று சொல்லும் கிரிஸ்டல் அளவிற்கு நீங்கள் செல்லும்போது அந்த பகுதி வியத்தகு அளவில் உயர்கிறது எனவே நீங்கள் கீழே செல்லும்போது எனவே நீங்கள் 10 2 மீட்டரிலிருந்து 10 8 மீட்டர் வரை செல்வதைப் பார்க்கிறீர்கள் எனவே அது ஒரு ரேடியஸ் ரேடியஸ் 10 2 மீட்டர் முதல் 10 8 வரை செல்கிறது எனவே நீங்கள் ஆரம் அளவு வேறுபாட்டின் 6 ஆர்டர்களைப் பார்க்கிறீர்கள் ஆகையால் நீங்கள் மேற்பரப்புப் பகுதியில் அளவு வேறுபாட்டின் 12 ஆர்டர்கள் சொல்வதைப் பார்க்கிறீர்கள் எனவே நீங்கள் ஒரு πr2 எனவே 10 6 உங்களுக்கு 10 12 இருக்கும் எனவே உங்களிடம் 12 ஆர்டர்கள் இருக்கும் எனவே மேற்பரப்பு பரப்பளவில் ஒரு பெரிய வித்தியாசம் எனவே இது குறிப்பிடத்தக்க விஷயம் ஆகையால் γ சிறியதாக இருந்தாலும் ஏனென்றால் ஒரே வெகுஜனத்திற்கு A மிகப் பெரியதாகிறது எனவே அதே எண்ணிக்கையிலான மோல்களுக்கு இந்த சொல் மிகவும் குறிப்பிடத்தக்கதாக மாறத் தொடங்குகிறது எனவே தெர்மோடையனமிக்ஸ் அமைப்புகள் மற்றும் தெர்மோடையனமிக்ஸ் விவாதங்களில் நான் சொன்னதை நீங்கள் காணலாம் பொதுவாக நாம் முன்னிலைப்படுத்தாத ஈக்வேஷனில் கூடுதல் சொற்கள் உள்ளன ஏனென்றால் எங்கள் பெரும்பாலான விவாதங்களுக்கு பல முறை நாங்கள் அமைப்புகளைக் கையாண்டிருப்போம் இந்த குறிப்பிட்ட மேற்பரப்பு மிகவும் குறைவாக இருப்பதால் அது அமைப்பில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பது பொருத்தமற்றது எனவே விவாதத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த தாக்கம் அவற்றின் தாக்கம் சம்பந்தப்பட்ட சொற்களை மட்டுமே நாங்கள் பேசினோம் எனவே இந்த ஈக்வேஷனுக்குள் நாம் ஓடயிருக்கும் பிற சூழ்நிலைகளில் நாம் γ இல் எழுதப்பட்டிருக்க மாட்டோம் எனவே தொழில்நுட்ப ரீதியாக அது அங்கு இருந்தாலும் அந்த சொல் இருக்காது அது அதன் பங்களிப்பு மிகக் குறைவு இந்த மினி வளைவு திடீரென்று அதன் பங்களிப்பு மிகவும் குறிப்பிடத்தக்கதாக இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இதன் விளைவாக மாற்றத்தில் பெரும் தாக்கத்தை நீங்கள் காணத் தொடங்குகிறீர்கள் எனவே சுவாரஸ்யமாக என்ன நடக்கிறது என்றால் நீங்கள் இதை மோனோக்ளினிக் முதல் டெட்ராகோனல் மோனோக்ளினிக் முதல் க்யூபிக் மோனோக்ளினிக் முதல் உருவமற்றது வரை செய்யலாம் எனவே கலோரிமீட்டரியைப் பயன்படுத்தி நீங்கள் கணக்கிடக்கூடிய இந்த வகையான விஷயங்கள் பொதுவாக ட்ராப் சொலுஷன் கலோரிமீட்டரைப் பயன்படுத்துகின்றன இதற்காக நான் இந்த அமைப்பைப் பற்றி மிக விரிவான ஆய்வை மேற்கொண்ட ஒரு குறிப்பை உங்களுக்குக் காண்பிப்பேன் எனவே அந்த குறிப்பு இங்கே உள்ளது எனவே நீங்கள் சென்று இதைப் பார்க்கலாம் இது அமெரிக்கன் செராமிக் சொசைட்டி x இதழில் 2005 ஆம் ஆண்டு வெளியான ஒரு கட்டுரை அங்கு அவர்கள் இந்த பகுதியில் கணிசமான அளவு வேலைகளைச் செய்துள்ளனர் அவர்கள் தங்கள் சோதனைகளை எவ்வளவு கவனமாக செய்தார்கள் என்பதை நீங்கள் உண்மையில் பார்க்கலாம் உங்களுக்குத் தெரிந்த எல்லாவற்றையும் விட இவ்வளவு சிந்தனை சென்றுவிட்டது அங்குள்ள நீரின் நிலை என்ன அவர்கள் அங்குள்ள தண்ணீரை எவ்வாறு கையாளுகிறார்கள் மற்றும் பலவற்றால் அவர்கள் இந்த தகவலைப் பெற முடிகிறது எனவே அடிப்படையில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது அவர்கள் எந்த வகையான தகவல்களைப் பெறுகிறார்கள் என்பதற்கான போக்கைக் காண்பிப்பதாகும் எனவே அவை இங்கே பரப்பளவைக் கொண்டுள்ளன மேலும் இந்த ΔH தரவை இங்கே வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் காண்பது அதுதான் எனவே இது பரப்பளவு அல்லது மேற்பரப்பு குறிப்பிட்ட மேற்பரப்பு மோலுக்கு மேற்பரப்பு பரப்பளவு அதிகரித்தால் எனவே மேற்பரப்புப் பகுதியை அதிகரிப்பது என்பது நீங்கள் சிறிய மற்றும் சிறிய கிரிஸ்டல் அளவிற்குச் செல்கிறீர்கள் என்பதாகும் எனவே இதன் பொருள் நீங்கள் நானோ அளவை நோக்கிப் போகிறீர்கள் இந்த பக்கம் மேக்ரோ அளவிலான பொருட்களை நோக்கி உள்ளது எனவே உண்மையில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று மாறிவிடும் மேக்ரோ அளவில் நீங்கள் மோனோக்ளினிக் காண்பீர்கள் நீங்கள் டெட்ராகோனலைக் காண்பீர்கள் நீங்கள் உருவமற்றதைக் காண்பீர்கள் கனசதுரத்தை நாம் இங்கே வரையவிடவில்லை ஏனென்றால் அவர்களின் அமைப்பில் அவர்கள் இதைப் பார்க்க முனைகிறார்கள் அவர்கள் அறை வெப்பநிலையில் கனசதுரத்தைக் காண முடியாது எனவே இது எல்லாம் அறை வெப்பநிலையில் உள்ளது அறை வெப்பநிலையில் நானோ அளவிலான அறை வெப்பநிலையில் அல்லது அதற்கு அருகில் நீங்கள் பார்க்கிறீர்கள் எனவே பொதுவாக அறை வெப்பநிலையில் நீங்கள் காண்பது இதுதான் நீங்கள் மிகவும் நிலையான ஒரு மோனோக்ளினிக் கட்டத்தைக் காண்பீர்கள் பின்னர் நீங்கள் டெட்ராகோனலைக் காண்பீர்கள் பின்னர் நீங்கள் உருவமற்ற அளவிலான உருவமற்ற பொருளைப் பெற முடிந்தால் இதுதான் நீங்கள் காண்பீர்கள் இப்போது ΔG இல் என்ன நடக்கிறது என்பது ΔH உருமாற்றமும் ஒன்றுதான் என்று நான் சொன்னது போலவே உள்ளது இது மேற்பரப்பு பரப்பளவு பங்களிப்பு H சொல்லான என்தால்பிக்கு மேற்பரப்பு பகுதி ஆற்றல் பங்களிப்பு ஒவ்வொரு கட்டத்திற்கும் வேறுபட்டது எனவே ஒவ்வொரு கட்டத்திற்கும் γ வேறுபட்டது மோனோக்ளினிக்கிற்கான γ வேறுபட்டது டெட்ராகனல் வேறுபட்டது மற்றும் உருவமற்றது வேறுபட்டது மற்றும் γ இன் விளைவாக நீங்கள் பார்க்கும் போது அது ஒரு சாய்வு எனவே சாய்வு γ ஆகும் எனவே மோனோக்ளினிக் கட்டம் மாறுகிறது என்று நான் சொன்னால் இது போன்ற மேற்பரப்புப் பகுதியின் செயல்பாடாக இது என்தால்பி ஆகும் இந்த வரியின் சாய்வு என்னவென்றால் அந்த சமன்பாட்டில் நாம் பார்க்கும் γ எனவே அவர்கள் மோனோக்ளினிக்காக இதுபோன்ற ஒன்றைக் காண்கிறார்கள் டெட்ராகோனலுக்கு இதுபோன்ற ஒன்றைக் காண்கிறார்கள் மேலும் இது போன்ற ஒன்றை அவர்கள் உருவமற்றவர்களுக்காகப் பார்க்கிறார்கள் எனவே மூன்று வெவ்வேறு கட்டங்களுக்கான γ மதிப்பு வேறுபட்டது என்பதை அவர்கள் காண்கிறார்கள் எனவே நீங்கள் அதிகரித்துக்கொண்டே இருப்பதால் அதன் தாக்கம் அந்த வரியின் சாய்வின் இரண்டு தாக்கங்கள் ஆகையால் அந்த மாதிரியின் மேற்பரப்புப் பகுதியின் செயல்பாடாக என்தால்பியில் மாற்றம் என்பது அடிப்படையில் மீண்டும் அந்த படிகங்களின் அளவின் செயல்பாடாகவும் மற்றும் நானோ அளவை நோக்கிச் செல்லும்போது அந்த வரி தொடர்கிறது எனவே அந்தந்த கட்டங்களுடன் தொடர்புடைய மேற்பரப்பு ஆற்றலின் விளைவாக இந்த வரிகளின் இந்த மூன்று வெவ்வேறு நிலைகளை நீங்கள் காண்கிறீர்கள் இப்போது நான் சொன்னது போல் நிலையான கட்டம் ஒன்று இங்கு ΔG மிகக் குறைவானது இந்த விஷயத்தில் ΔH மிகக் குறைவாக இருக்க வேண்டும் TΔS சொல் ஒப்பீட்டளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று நீங்கள் கருதினால் ஒப்பீட்டளவில் இது ஒன்றே அனைத்து நிபந்தனைகளும் ஒரே மாதிரியாக இருக்கும் ஆகையால் அதன் பிறகு மிகக் குறைந்த மிகக் குறைந்த ΔH கொண்ட கட்டம் இந்த கட்டம் வரை மோனோக்ளினிக் கட்டம் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆகையால் மிகக் குறைவானது மிகக் குறைந்த ΔH கொண்ட கட்டம் இந்த கட்டம் வரை மோனோக்ளினிக் கட்டம் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் பின்னர் டெட்ராகோனல் கட்டம் குறைவாகவும் பின்னர் உருவமற்ற கட்டம் குறைவாகவும் இருக்கும் எனவே இந்த நபர்கள் செய்த வேலை இது மற்றும் நீங்கள் இங்கே பார்க்கும் குறிப்பு இது அவர்கள் இதை மிக விரிவாகச் செய்திருக்கிறார்கள் மேலும் இது போன்ற ஒன்றை அவர்கள் உங்களுக்குக் காட்ட முடிகிறது அங்கு நீங்கள் காணும் கூடுதல் விவரங்கள் இந்த குறிப்பை நீங்கள் பார்க்க வேண்டும் ஆனால் இது அவர்கள் பெற்ற பொதுவான முடிவு மேலும் இந்த மூன்று கட்டங்களும் வெவ்வேறு நிலைமைகளின் கீழ் உங்களுக்குக் காண்பிக்கப்படுகின்றன என்பதை அவை காட்டுகின்றன எனவே நீங்கள் மேக்ரோ அளவில் இருக்கும்போது மோனோக்ளினிக் கட்டம் நிலையானது இது அறை வெப்பநிலையில் மேக்ரோஸ்கோபிக் பொருட்களுடன் கட்ட நிலைத்தன்மை அளவீடுகளைச் செய்யும்போது நாங்கள் பொதுவாகக் காண்கிறோம் நீங்கள் சிறிய மற்றும் சிறிய அளவுகளுக்குச் செல்லும்போது டெட்ராகோனல் கட்டம் நிலையானதாகிறது மற்றும் நீங்கள் நானோஸ்கேலுக்குச் செல்லும்போது அதைப் பார்க்கிறீர்கள் நீங்கள் உருவமற்ற கட்டத்திற்குச் செல்லும்போது அளவுகளின் சிறிய அளவுகள் கூட நிலையானதாக மாறத் தொடங்குகின்றன அதனால் அதேசமயம் அறை வெப்பநிலையில் மோனோக்ளினிக் மிகவும் நிலையானது டெட்ராகோனல் குறைவாக நிலையானது நீங்கள் இப்போது நானோ அளவிற்குச் அறை வெப்பநிலையில் செல்லும்போது டெட்ராகோனல் மிகவும் நிலையானது மோனோக்ளினிக் குறைவாக நிலையானது இதைத்தான் அவர்கள் நானோ அளவிலான கட்ட நிலைத்தன்மை குறுக்குவழி என்று குறிப்பிடுகிறார்கள் இது மிகவும் அருமையான வேலை இதை வெளிப்படுத்த முயற்சிப்பதில் ஈடுபட்டுள்ள செயல்பாட்டை மிக நேர்த்தியாக ஒன்றிணைக்கிறது எனவே நாம் இங்கே பார்த்தது என்னவென்றால் நானோ அளவுகோல் மற்றும் நானோ பொருட்கள் அமைப்புடன் தொடர்புடைய வெப்ப இயக்கவியலில் சுவாரஸ்யமான தாக்கங்களைக் கொண்டுள்ளன அதில் இந்த நானோ அளவை ஆராய்கிறோம் இது உண்மையில் அந்த அமைப்பைப் பொறுத்தது இந்த விஷயத்தில் மேற்பரப்பு ஆற்றல் சொற்கள் இந்த சூழ்நிலையில் முடிவடைந்தன இந்த கட்ட தலைகீழ் மாற்றத்தை நீங்கள் கண்டீர்கள் இது உண்மையாக இருக்கலாம் அல்லது எல்லா அமைப்புகளிலும் உண்மையாக இருக்காது எனவே நீங்கள் அதை உங்கள் ஆர்வத்தில் அல்லது இலக்கியத்தில் பார்க்கும் மதிப்பில் விசாரிக்க வேண்டும் மேலும் இது ஒரு தலைகீழ் இருக்கக்கூடும் என்பதைக் குறிக்கிறது கலோரிமீட்டரி மற்றும் பலவற்றைப் பயன்படுத்தி சரியான வகையான சோதனைகளை நீங்கள் செய்திருந்தால் நீங்கள் தரவை ஒன்றிணைக்க முடியும் எனவே இந்த நிலையின் அடுக்குகளை வரையவும் இது கட்ட நிலைத்தன்மையின் இந்த வேறுபாட்டை உங்களுக்குக் காட்ட முடியும் எனவே இது நானோ அளவிலான வெப்ப இயக்கவியலை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை மிக அருமையான முறையில் தெரிவிக்கிறது எனவே இந்த பாடத்திட்டத்தில் நாம் இப்போது பார்க்கிறோம் முதன்மையாக பல்வேறு பண்புகளில் நானோஸ்கேலின் தாக்கத்தையும் அந்த தாக்கத்தின் பொருத்தத்தையும் பார்க்கிறோம் நான் சொன்னது போல் நாள் முடிவில் நானோஸ்கேலுக்கும் மேக்ரோஸ்கேலுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்றால் நானோஸ்கேல் எங்களுக்கு சுவாரஸ்யமானது அல்ல நானோஸ்கேல் அனைத்தும் மைக்ரோ அளவிலானதைப் போலவே தோற்றமளித்தால் நானோமெட்டிரியலை உருவாக்க முயற்சிக்கும் நமது நேரத்தையும் முயற்சியையும் ஏன் வீணாக்குகிறீர்கள் முழு விஷயமும் எங்களுக்கு சுவாரஸ்யமானது ஏனென்றால் நானோ அளவிலான விஷயங்கள் அவை மைக்ரோ ஸ்கேலைப் பார்க்கும் விஷயங்களிலிருந்து மிகவும் வித்தியாசமாகத் தெரிகின்றன வித்தியாசம் என்ன என்பதை முதலில் கண்டுபிடிப்பது சுவாரஸ்யமானது சில சுவாரஸ்யமான பயன்பாட்டிற்கு வித்தியாசத்தைப் பயன்படுத்தலாம் மேலும் அந்த வேறுபாடு ஏன் இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ளலாம் எனவே எங்களிடம் இருந்த இந்த வகுப்புகளின் தொகுப்பு இதுவும் இதற்கு முன் 2 3 வகுப்புகளும் உள்ளன நானோஸ்கேலின் தெர்மோடையனமிக்ஸ் அம்சத்தையும் அதை நீங்கள் எவ்வாறு பகுப்பாய்வு செய்கிறீர்கள் எங்கே நீங்கள் ஒரு வித்தியாசத்தைக் காண்கிறீர்கள் ஏன் ஒரு வித்தியாசம் இருக்கிறது எனவே இதன் மூலம் நாங்கள் நிறுத்துவோம் எங்கள் அடுத்த வகுப்பிலிருந்து பிற அம்சங்களைப் பார்ப்போம்